முனைய மின்னழுத்தத்தை அதிகரிக்க பேட்டரிகளை தொடர்ச்சியாக இணைப்பது குறித்து விவாதித்தோம் முனைய மின்னோட்டத்தை மேம்படுத்த விரும்பினால் பேட்டரிகளை இணையாக இணைக்க வேண்டும் ஆனால் பேட்டரிகளை இணையாக இணைக்க முடியுமா இப்போது இதுபோன்று இணைக்கப்பட்ட சில பேட்டரிகள் உள்ளன மேலும் டெர்மினல் மின்னழுத்தம் VT உள்ளது மற்றும் iB1iB2iBn என ஒவ்வொரு பேட்டரியிலிருந்தும் மின்னோட்டம் உள்ளன மற்றும் முனைய மின்னோட்டம் IT என்பது iB1iBniBn ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஆகும் எனவே இது முழு அமைப்பின் முழு தொகுப்பின் டிஸ்சார்ஜ் மின்னோட்ட திறனை அதிகரிக்கும் இருப்பினும் மின்னழுத்த மூலங்களை இணையாக இணைக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மின்னழுத்த மூலங்களை இணையாக இணைப்பது அவற்றில் பெரிய மின்னோட்ட சுழற்சியை ஏற்படுத்தும் என்பதை நாம் முன்பே கண்டோம் மின்னழுத்தத்தில் நானோ வோல்ட் அல்லது மைக்ரோ வோல்ட் அளவு ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தாலும் கூட பெரிய மின்னோட்ட சுழற்சி இருக்கக்கூடும் ஏனென்றால் அவற்றின் மின்மறுப்புகள் தொடர் மின்மறுப்புகள் வளங்கள் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருக்கின்றன பின்னர் ஒரு பெரிய மின்னோட்ட சுழற்சி இருக்கக்கூடும் இது முழு பேட்டரி தொகுப்பின் திறனில் பெரும் குறைப்புக்கு வழிவகுக்கும் எனவே பொதுவாக நீங்கள் இணையாக இரண்டு மின்னழுத்த மூலங்களை நேரடியாக இணைக்கவில்லை மின்னோட்ட சுழற்சியை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு பேட்டரியிலும் தொடரில் டையோடு இணைக்க முடியும் மற்றும் R0 என்ற இந்த சுமையை இணைக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் இந்த இரண்டு பேட்டரிகளுக்கு இடையில் சுழற்சி மின்னோட்டம் இருக்காது ஏனெனில் இந்த இரண்டு டையோட்கள் மற்றும் R0 இன் விளைவு அந்த மின்னோட்டத்தை இங்கிருந்து மற்றும் இங்கிருந்து சுமை வழியாகக் காண முயற்சிக்கும் ஆனால் இரண்டு பேட்டரிகளுக்கு இடையில் மின்னோட்டத்தைப் பகிர்வது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இது இரண்டு பேட்டரிகளின் உள் மின்மறுப்புகளைப் பொறுத்தது இந்த பேட்டரியின் உள் மின்மறுப்பு குறைவாக இருந்தால் இது ஒரு பெரிய மின்னோட்டத்தை இயக்க முயற்சிக்கும் இந்த உள் மின்மறுப்பு அதிகமாக இருந்தால் உள் மின்மறுப்பு முழுவதும் ஒரு வீழ்ச்சி இருக்கும் பின்னர் இந்த டையோடு தலைகீழாக ஆகிவிடும் எனவே இது மட்டுமே R0 க்கு சக்தியை வழங்கும் எனவே இந்த சிக்கல்கள் ஏற்படக்கூடும் மேலும் இணை இணைப்பிற்கு இடையில் மின்னோட்டத்தைப் பகிர்வதை வழங்கவோ அல்லது உறுதிப்படுத்தவோ முடியாது எனவே இது மேம்பட்ட முனைய மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பதன் நோக்கத்தை தோற்கடிக்கும் எனவே சில எலக்ட்ரானிக்ஸ்சை படத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதைப் பார்க்கலாம் PV பயன்பாட்டிற்கு இணையாக பேட்டரிகளை இணைப்பது பற்றி இப்போது விவாதிக்கலாம் வழக்கமான PV பயன்பாடு இது போன்றது PV தொகுதி இது போன்ற ஒரு இடையக மின்தேக்கி CT உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இது R0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது நம்மிடம் ஒரு பேட்டரி இருக்கும்போது வழக்கமாக இந்த முனையத்தில் பேட்டரியை இணைக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு பேட்டரியை மட்டுமே இணைக்க முடியும் நம்மிடம் பல பேட்டரிகள் இருந்தால் முனைய மின்னோட்டம் மேம்படுத்தப்பட்டிருக்கும் வகையில் அவற்றை இணையாக வைக்க விரும்பினால் DC DC மாற்றி உதவியுடன் இணைக்கலாம் இப்போது இங்கே ஒரு பேட்டரி இருக்கிறது இந்த பேட்டரியை இந்த இடத்திற்கு இடைமுக படுத்தலாம் எனவே இந்த பேட்டரி DC DC மாற்றி வழியாக அதை அனுப்பலாம் நாம் ஒரு பூஸ்ட் மாற்றியை எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வேறு எந்த மாற்றியையும் எடுத்துக் கொள்ளலாம் அது இந்த பேட்டரி திறனை PV பேனலின் முனைய ஆற்றலுடன் பொருத்துகிறது அங்கு முன்பு விவாதித்த கடமை சுழற்சியை சரியான முறையில் எடுக்க முடியும் இது ஒரு பூஸ்ட் மாற்றி அல்லது பக் மாற்றி அல்லது பக் பூஸ்ட் மாற்றியாக மட்டுமே இருக்க வேண்டும் இது ஒரு ஃப்ளை பேக் மாற்றி போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றியாகவும் இருக்கலாம் இப்போது இது பூஸ்ட் மாற்றியின் முதல் பகுதி என்று சொல்லலாம் நம்மிடம் இண்டக்டர் மற்றும் சுவிட்ச் உள்ளது மற்றும் இங்கே ஒரு டையோடு இருக்க வேண்டும் இந்த கிரவுண்ட்களையும் பொதுவானதாக மாற்றலாம் எனவே இது ஒரே கிரவுண்ட் சுற்று மற்றும் இங்கே டையோடை வைத்து பூஸ்ட் மாற்றி சுற்றை முழுமை ஆக்கலாம் மற்றும் டையோடின் வெளியீடு மின்தேக்கிக்கு செல்ல வேண்டும் இந்த மின்தேக்கத் திறன் CT ஆக இருக்கும் எனவே பூஸ்ட் மாற்றி இங்கிருந்து மின்னழுத்தத்தை பம்ப் செய்து அதை மின்தேக்கி CT இல் வைக்கிறது எனவே டிரான்சிஸ்டர்கள் சுவிட்ச் ஆற்றலில் உள்ளது மற்றும் இவ்வாறு சக்தி மற்றும் மின்னோட்டம் பாய்ந்து இண்டக்டரில் ஆற்றல் சேமிக்கப்படும் மற்றும் சுவிட்ச் முடக்கத்தில் இருக்கும்போது இண்டக்டர் மின்னோட்டம் இந்த டையோடு வழியாக CTக்குள் பாய்ந்து மீண்டும் வரும் எனவே இது எவ்வாறு பாய்கிறது என பார்க்கலாம் இப்போது அது இவ்வாறு இணைக்கப்பட்ட ஒரு பேட்டரியாக இருக்கும் இப்போது இன்னொரு பேட்டரி இருப்பதாகக் கூறலாம் மேலும் ஒரு மாற்றியை சேர்த்து மற்றும் பூஸ்ட் மாற்றிகளை இதேபோல் வைக்கலாம் சுவிட்ச் இயங்கும் போது பேட்டரி பம்ப் செய்து இண்டக்டரை சார்ஜ் செய்யும் மற்றும் சுவிட்ச் அணைக்கப்படும் போது அது டையோடு வழியாகப் பாய்ந்து மின்தேக்கிக்கு செல்கிறது எனவே இந்த வழியில் இந்த பேட்டரி VB2 மின்சக்தியை மின்கலங்களிலிருந்து மின்தேக்கி CT க்கு பம்ப் செய்கிறது இப்போது இவை இரண்டும் சுயாதீனமாக இயங்குகின்றன எனவே அவை சக்தியின் ஓரிங்காக இருக்கும் எனவே மின்னோட்டம் மேம்படுத்தப்படும் இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு பேட்டரிகளும் ஒரே மின்னழுத்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது 6 வோல்ட் பேட்டரியாக இருக்கலாம் இது 12 வோல்ட் பேட்டரியாக இருக்கலாம் இது டெர்மினல்களில் 20 வோல்ட் DC பஸ் ஆக இருக்கலாம் எனவே அதன்படி கடமை சுழற்சியைப் பொறுத்து இன்னும் CTக்கு ஆற்றலை இணையாக செலுத்தலாம் எனவே DC DC மாற்றி பயன்படுத்துவதன் நன்மையுடன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றியை பயன்படுத்தலாம் இப்போது இவ்வாறு ஒரு பேட்டரியை இணைக்கலாம் இது அதே கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பேட்டரி VB3 ஆகும் அது ஒரு இண்டக்டர் மற்றும் சுவிட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே சுவிட்ச் இயக்கத்தில் இருக்கும்போது இண்டக்டரில் ஆற்றலானது சேமிக்கப்படுகிறது இப்போது இதை இண்டக்டரின் இரண்டாம் பக்கத்திற்கு அனுப்பலாம் எனவே சுவிட்ச் இயங்கும் போது புள்ளி நேர்மறையானது சுவிட்ச் முடக்கப்பட்டிருக்கும் போது புள்ளி எதிர்மறையாகிறது புள்ளி அல்லாதது நேர்மறை ஆகிறது இது நேர்மறையாகிறது இது இந்த முனைக்கு மின்னோட்டத்தை பம்ப் செய்து CTக்கு செல்லும் பின்னர் அது மீண்டும் இங்கு மின்மாற்றியின் இரண்டாம் நிலைக்கு வரும் எனவே இந்த பேட்டரியிலிருந்து ஆற்றலை இந்த இடையக மின்தேக்கி CTக்கு தனிமைப்படுத்தப்படாத மாற்றி மூலம் கூட பம்ப் செய்யலாம் எனவே நம்மிடம் ஒரே மாற்றி ஒரே பேட்டரி இருக்க வேண்டிய அவசியமில்லை வெவ்வேறு பேட்டரிகளில் யூடெக்டிக் காம்பினேஷனல் பேட்டரிகளில் வெவ்வேறு மாற்றிகள் வெவ்வேறு வகையான மாற்றிகள் தனிமைப்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தப்படாத மற்றும் இன்னும் இணையாக பஸ் மின்தேக்கிக்கு சக்தியை செலுத்தலாம் இதன் சக்தி ஒரே ஒரு திசையில் மட்டுமே பாய முடியும் அதாவது சக்தி பேட்டரியிலிருந்து CTக்கு VB1லிருந்து CTக்கு VB2லிருந்து CTக்கு பாய முடியும் சக்தி CTலிருந்து VB2க்கு மற்றும் VB1க்கு திரும்ப போக முடியாது ஏனெனில் பொதுவாக ஒரு பேட்டரியை இணைக்கும்போது அங்கு அகற்றப்பட வேண்டிய எந்தவொரு சார்ஜும் பேட்டரியில் மூழ்கக்கூடும் பேட்டரி ஒரு மூழ்கியாக செயல்பட முடியும் ஆனால் இங்கே இந்த டையோட்கள் இருப்பதால் அவை மூலமாக மட்டுமே இருக்க முடியும் மேலும் அவை மூழ்க முடியாது PV பேனலில் கூட உள் டையோடு அதாவது பாதுகாப்பு டையோடு இருக்கிறது எனவே இதுவும் மூழ்க முடியாது இப்போது மின்தேக்கி CT ஐ டிஸ்சார்ஜ் செய்தால் என்ன நடக்கும் என்பதை காணலாம் எனவே இங்கே மின்னோட்டத்தை மூழ்கடிக்கும் திறன் இல்லை இப்போது இந்த R0 ஐ அகற்றலாம் இது திறந்த சுற்று மற்றும் R0 எல்லையற்றது ஆகும் எனவே R0 எல்லையற்றதாக இருந்தால் CT அதிகமாக சார்ஜ் செய்யப்படும் CT அதிகமாக சார்ஜ் செய்யப்பட்டால் மின்னழுத்தம் அதிகமாகவும் தேவைப்படுகிறது அது CTயையும் டிஸ்சார்ஜ் செய்யும் CTயை எவ்வாறு டிஸ்சார்ஜ் செய்யலாம் CTக்கு டிஸ்சார்ஜ் பாதை இல்லை இது இதன் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக முடியாது இதன் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக முடியாது இதன் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக முடியாது இதன் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக முடியாது PV இல் பாதுகாப்பு டையோடு உள்ளதால் PV வழியாகவும் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது எனவே CTயை ஒருபோதும் டிஸ்சார்ஜ் செய்ய முடியாது அதற்கு டிஸ்சார்ஜ் பாதையும் இல்லை இது நாம் வரைந்த இந்த குறிப்பிட்ட இடவியலின் ஒரே ஒரு குறைபாடு ஆகும் ஆனால் இந்தப் பிரச்சினையை போக்க முயற்சிக்கலாம் அதாவது இந்த பிரச்சினையை நீக்கி எப்படி CTயை டிஸ்சார்ஜ் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம் எல்லையற்ற R0 தருணத்தில் அல்லது வேறு ஏதாவது தருணத்தில் இது அதிகமாக சார்ஜ் செய்யப்பட்டால் CT லிருந்து சார்ஜை நீக்க வேண்டும் ஒரு திசை சக்தி ஓட்டத்தின் சிக்கலை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை இப்போது பார்க்கலாம் இப்போது இரு திசை மின்மாற்றிகளை உருவாக்கலாம் எனவே முதலில் PV மூலத்தை இடையக மின்தேக்கியுடன் இணைக்கலாம் இந்த CT சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த CT க்கு பேட்டரியை இணைப்பதற்கான இடைமுகத்தை அமைக்க வேண்டும் இப்போது ஒரு பேட்டரியைக் கவனித்தால் முன்பு போலவே நமக்கு ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்கும் மற்றும் இந்த கிரவுண்டை பொதுவானதாக்கலாம் மேலும் இந்த கிரவுண்டயும் அதே புள்ளிகளாக மாற்றலாம் இங்கிருந்து நேராக மேலே டையோடை இணைக்கலாம் எனவே இந்த பகுதி மாற்றியின் பகுதியாகும் மற்றும் சுவிட்ச் இயக்கப்படும்போது இண்டக்டரில் ஆற்றல் சேமிக்கப்படும் மற்றும் சுவிட்ச் முடக்கப்படும்போது இண்டக்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் மின்தேக்கி CTஇல் கொட்டப்பட்டு திரும்புகிறது இப்போது மீளுருவாக்கம் காரணமாகவோ அல்லது சுமைகளிலிருந்து மீளுருவாக்கம் செய்வதாலோ CT மீது அதிகப்படியான சார்ஜ் இருந்தால் மின்சக்தியை மீண்டும் பேட்டரிக்கு எவ்வாறு செலுத்தலாம் எனவே நாம் இது போன்ற ஒரு இணைப்பை உருவாக்கலாம் இப்போது BJT அல்லது MOSFET டை டையோடுக்கு இணையாக இணைக்கலாம் மற்றும் டையோடை இந்த டிரான்சிஸ்டர்க்கு இணையாக இவ்வாறு இணைக்கலாம் இதனை உள்ளீட்டு மூலமாக கருதினால் இவ்வாறு சக்தி பேட்டரிக்கு பாய வேண்டும் இந்த சிவப்பு கூறுகளான BJT டையோடு ஆகியவற்றை பார்த்தால் இது இந்த திசையில் ஒரு பக் மாற்றியை உருவாக்குகிறது இது இந்த திசையில் பூஸ்ட் கடத்தியை உருவாக்குகிறது பேட்டரியில் இருந்து CT க்கு அந்த திசையில் சக்தி பாயும் போது இது பூஸ்ட் ஆபரேஷன் ஆகும் மற்றும் இது ஒரு நீல கூறுகள் ஆகும் CTலிருந்து பேட்டரிக்கு சிவப்பு கூறுகளைப் பயன்படுத்துகிறோம் அது பக் செயல்பாடாக இருக்கும் எனவே இது பக் மாற்றியாக மாறும் எனவே இந்த வழியில் இந்த நுட்பத்தைப் பயன்படுத்தினால் இரு திசைகளிலும் முன்னும் பின்னும் சக்தி ஓட்டத்தை வைத்திருக்க முடியும் மேலும் இந்த மூல மூழ்கும் பிரச்சினை இருக்காது எனவே இதை இயக்கும் மூலமாக அழைக்கலாம் எனவே இதை இயக்கி இந்த BJTயின் அடிப்படை இயக்ககத்தில் கேட்டிங் துடிப்புகளை வர அனுமதிக்கும்போது இந்த டிரான்சிஸ்டர் இயக்கப்படுகிறது மற்றும் பேட்டரி மூலமாக முடியும் மேலும் இந்த முள்ளானது மூழ்கும் இயக்கி ஆகும் எனவே இவை இரண்டும் பரஸ்பரம் ஆகிறது மற்றும் இந்த டிரான்சிஸ்டரை அதிக அதிர்வெண்ணில் ஆன் மற்றும் ஆஃப் செய்து மூழ்குவதை இயக்கலாம் மற்றும் இது பக் ஆபரேஷன் ஆகும் எனவே CTலிருந்து பேட்டரிக்கு சக்தி வழங்கப்படுகிறது எனவே இந்த வழியில் இரு திசைகளிலும் சக்தியை செலுத்த முடியும் எனவே இப்போது இந்த பகுதியைக் குறிக்கலாம் இது பேட்டரி மற்றும் PV முனையத்திற்கு இடையிலான முக்கிய இடைமுகத் தொகுதி ஆகும் இது இடைமுகத் தொகுதி அல்லது இணை இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த இடைமுகத் தொகுதி போன்று இன்னும் ஒரு இடைமுகத் தொகுதி நம்மிடம் உள்ளது மேலும் பேட்டரியையும் கிரவுண்டயும் இவ்வாறு இணைக்கலாம் பின்னர் இந்த செயலாக்க மூலத்தை இங்கே கொண்டுவரலாம் பின்னர் இந்த மூழ்கும் இயக்கியை கொண்டு வந்து இந்த இடைமுகத் தொகுதியுடன் இணைக்கலாம் எனவே இந்த வழியில் மேலும் ஒரு பேட்டரி CT உடன் இணையாக இணைக்கப்படுகிறது இப்போது இதை VB1 எனவும் இதை VBn எனவும் அழைத்தால் இதற்கு இடையில் எந்த எண்ணிக்கையிலான பேட்டரிகளும் இருக்கக்கூடும் மேலும் முனைய மின்னோட்டத்தை அதிகரிக்க இந்த முனைய மின்னழுத்த புள்ளிக்கு இணையாக இதுபோன்ற எத்தனை இடைமுக இணைப்புகள் வேண்டுமானாலும் இணைக்கலாம் VB1 முதல் VBn வரை ஒரே பேட்டரிகள் அல்லது அவை வெவ்வேறு பேட்டரிகள் அல்லது வெவ்வேறு வகையான பேட்டரிகளாக இருக்கலாம் ஒன்று ஈய அமில பேட்டரியாக இருக்கலாம் ஒன்று லித்தியம் பாலிமர் பேட்டரியாக இருக்கலாம் ஒன்று அதிக அடர்த்தியைக் கொண்டிருக்கலாம் ஒன்று அதிக ஆற்றல் அடர்த்தியைக் கொண்டிருக்கலாம் எனவே பொருத்தமான சக்தியை வழங்க இணையாக இணைக்க முயற்சிக்கும் யூடெக்டிக் பேட்டரிகளின் சேர்க்கைகளைக் கொண்டிருக்கலாம் இந்த இடைமுகத் தொகுதிகள் அடிப்படையில் DC DC மாற்றிகளை கொண்டிருக்கின்றன அவை பூஸ்ட் பக் அல்லது பக் பூஸ்ட் அல்லது ஃப்ளை பேக் கன்வெர்ட்டர்கள் ஆகும் அவை இந்த இடைமுகத்தை நிகழ்த்த உதவுகின்றன இந்த வகையான இரு திசை சுவிட்சுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த திசையிலிருந்து CT க்கு சக்தியை பாய்ச்ச முடியும் மற்றும் CT லிருந்து இந்த திசையில் சக்தியை பாய்ச்ச முடியும் எனவே இப்போது நாம் மூலத்திற்குச் சென்று இதை இயக்கி இதை 0 செய்து இந்த டிரான்சிஸ்டரை இயக்காமல் டையோடை மட்டுமே பயன்படுத்தலாம் எனவே இதை இயக்கினால் சக்தி CTக்குள் செலுத்தப்படுகிறது இப்போது CT மின்னழுத்தம் ஒரு குறிப்பிட்ட வரம்பைத் தாண்டி உயர்ந்தால் அதை பேட்டரிக்குள் வைக்கலாம் எனவே மூழ்கும் பயன்முறையை இயக்கலாம் இதை முடக்கலாம் எனவே இந்த சிவப்பு கூறு டையோடு மற்றும் BJT மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் பக்கிங் செயல்பாடு நடக்கும் பின்னர் இவ்வாறு சக்தி பேட்டரிக்குள் செலுத்தப்படும் இப்போது சிக்னல்களை எவ்வாறு பெறலாம் என்பதை பார்க்கலாம் CTக்கு இடையிலான மின்னழுத்தத்தை கருத்தில்கொண்டு முனைய மின்னழுத்தம் VTஐ வரையலாம் இப்போது இந்த முனைய மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தி மூலத்தை இயக்குவதற்கு அல்லது மூழ்குவதை இயக்குவதற்கான சிக்னல்களை கொடுக்க முடியுமா என்பதை தீர்மானிக்கலாம் இப்போது ஒரு ஒப்பீட்டாளரை வரைந்து ஒப்பீட்டாளரின் வெளியீட்டை AND கேட்க்கு சிக்னலாக கொடுக்கலாம் AND கேட்டின் மற்றொரு உள்ளீட்டிற்க்கு ஒரு கடிகாரத்தை கொடுக்கலாம் அந்த கடிகாரத்தில் இது போன்ற கடமை சுழற்சி துடிப்பு இருக்கும் இது உண்மையில் துடிப்பு வகைகளை சுவிட்ச் பேஸ் டிரைவிற்கு அனுப்பும் அதேபோல் இன்னும் ஒரு ஒப்பீட்டாளர் உள்ளது மற்றும் அந்த ஒப்பீட்டாளரின் வெளியீடு மற்றொரு AND கேட்க்கு செல்கிறது AND கேட்டின் மற்றொரு உள்ளீட்டிற்க்கு ஒரு கடிகாரம் கொடுக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு இடங்களில் கேட் வழியாக கொடுக்கப்பட்ட கடிகார துடிப்புகளை பெறலாம் இப்போது இது போன்று உள்ளீடுகளை இணைக்கலாம் இப்போது இங்கே முதல் உள்ளீட்டை VTmax என்று அழைக்கலாம் இது அமைக்க வேண்டிய ஒன்று இந்த மின்தேக்கியின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VTmaxஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது VTmax ஆனது மேல் வரம்பாகும் மற்றொரு உள்ளீடு VTஇன் உணரப்பட்ட மதிப்பு ஆகும் மேலும் இங்கு பிளஸ் மைனஸ் மற்றும் இங்கு பிளஸ் மைனஸ் உள்ளது எனவே இதை இயக்கும் மூலம் எனவும் இதை மூழ்கடிக்கும் இயக்கம் எனவும் அழைக்கலாம் இங்கு செயல்பாடு மிகவும் எளிது VT என்பது உணரப்பட்ட சிக்னல் மற்றும் VTmax நிலையானது எனவே VT VTmaxஐ விட குறைவாக இருக்கும் போதெல்லாம் இது அதிகமாகும் மற்றும் VTmax எதிர்மறை முனையத்திற்கு கொடுக்கப்படுகிறது எனவே இது குறைவாகும் எனவே VT VTmaxஐ விட குறைவாக இருக்கும்போது இது அதிகமாக இருக்கும் மேலும் இந்த AND கேட் இயக்கப்படும் மற்றும் இந்த AND கேட் இயக்கப்படாது எனவே கடிகார துடிப்பு வகைகள் இயக்க மூலத்திற்கு செல்லும் எனவே இது துடிக்கும் மற்றும் இது ஒரு பூஸ்ட் மாற்றியாக செயல்படும் அதனால்தான் இங்கிருந்து CTக்கு சக்தி பாயும் இப்போது VT VTmaxஐ கடக்கும் போது VT VTmaxஐ விட அதிகமாகிறது VT எதிர்மறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இது குறைவாகும் இங்கே VT நேர்மறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இது அதிகமாகும் இது அதிகமாகும் தருணத்தில் இந்த AND கேட் இயக்கப்படும் மற்றும் இது முடக்கப்படும் எனவே கடிகாரம் இயக்க மூலத்திற்கு செல்கிறது இது இங்கே சென்று இது இயங்க தொடங்கும் இது இயங்காது எனவே இது இப்போது பக் மாற்றியாக செயல்படும் மற்றும் VT பக்கத்திலிருந்து VB1க்கு சக்தி பாயும் எனவே இந்த வழியில் முன்னும் பின்னுமாக பாயும் சக்தியைக் கொண்டிருக்கலாம் VT ஐ உணருவதன் மூலம் CTக்கு இடையிலான கட்டுப்படுத்தும் மின்னழுத்த அளவை பெறலாம் மற்றும் பல பேட்டரிகள் இவ்வாறு இணையாக இருக்க முடியும்